மாணவர்களை வரவேற்கிறேன் இப்பொழுது கேஸ் பட்ஜெட் எப்படி தயாரிப்பது என்பதை பற்றி கற்றுக் கொள்ளப் போகின்றோம் எப்படி கேஸ் பட்ஜெட்டை தயாரிப்பது கேஸ் பட்ஜெட்டை தயாரிப்பதற்கான காரணம் என்ன மற்றும் முந்தைய வகுப்பில் 6180 என்ற வட்டியை எப்படி கணக்கிட்டோம் என்ற கேள்வியை நான் எழுப்பினேன் அது முக்கியமான கேள்வி மற்றும் அந்த வட்டியை நாம் எவ்வாறு கணக்கிட்டோம் என்பதற்கான பதிலை நாம் கூற போகின்றோம் ஏனென்றால் அது நாம் வாங்கக்கூடிய கடனை பொருத்ததாகும் எனவே 6180 வட்டி என்பது கடனுக்கானதாகும் எனவே அது நாம் எவ்வளவு கடனை வாங்கினோம் என்பதைப் பொறுத்தது ஆகும் மற்றும் எவ்வளவு காலத்துக்கு எவ்வளவு பணத்தை நாம் பயன்படுத்தினோம் என்பதையும் பொருத்ததாகும் இறுதியாக வட்டி என்பது எவ்வாறு கணக்கிடப்பட்டது எனவே அந்த விடுபட்ட கேள்விக்கான பதிலை நாம் கூறவேண்டும் மற்றும் ஒட்டுமொத்தமாக கேஸ் பட்ஜெட்டை எவ்வாறு தயாரிக்க வேண்டுமென்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் எனவே இப்போது நாம் கேஸ் பட்ஜெட்டை தயாரிக்க போகின்றோம் இது மிகவும் சுவாரஸ்யமான பட்ஜெட் ஆகும் மற்றும் இது ஒரு மிகநீண்ட அட்டவணையாகும் கேஸ் பட்ஜெட்டை தயாரிப்பது பற்றி பேசும்பொழுது நீங்கள் இந்த அட்டவணையையும் தயாரிப்பீர்கள் இங்கு கேஸ் பட்ஜெட்டை கணக்கில் எடுத்துக் கொள்ளப் போகின்றோம் மற்றும் மறுபடியும் அது மூன்று மாதத்திற்கு உரியது ப்ராபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்டை நாம் மொத்தமாக தயாரித்தோம் அது காலாண்டுக்கான ப்ராபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் ஆனால் கேஸ் பட்ஜெட் என்பது அப்படி தயாரிக்கப்போவது இல்லை கேஸ் பட்ஜெட் ஒவ்வொரு மாதத்திற்கானதாக இருக்க வேண்டும் கேஸ் பட்ஜெட் ஒவ்வொரு மாதத்திற்கானதாக இருக்க வேண்டும் எனவேதான் நாம் ஜூன் மாதத்தில் எவ்வளவு ரொக்கம் உள்ளது ஜூன் மாதத்தில் ரொக்கத்தின் நிலை என்ன என்பதை கண்டறிய போகின்றோம் அதேபோல ஜூலை மாதத்தில் ரொக்ககத்தின் நிலை என்ன என்பதை கணக்கிட போகின்றோம் ஆகஸ்ட் மாதத்தில் ரொக்கத்தின் நிலை என்னவாக இருக்கும் என கண்டறிய போகின்றோம் மற்றும் இறுதியாக ஆகஸ்ட் மாத இறுதியில் க்ளோஸிங் கேஸ் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும் என்பதை கணக்கிட போகின்றோம் இறுதியாக பேலன்ஸ் சீட்டுக்கு போகக் கூடிய தொகை எவ்வளவு ஏனென்றால் ஜூன் மாதத்தின் மொத்த ரொக்க நிலை என்பது ஜூலை மாதத்தில் சரி கட்டப்படும் மற்றும் ஜூலை மாதத்தின் ரொக்க நிலை என்பது ஆகஸ்ட் மாதத்தில் சரி கட்டப்படும் எனவே க்ளோஸிங் பேலன்ஸ் என்பது நேர்மறை இருப்பு அல்லது எதிர்மறை இருப்பு என எதுவாக இருந்தாலும் சரி நேர்மறை இருப்பு என்பது எதைக் குறிக்கிறது என்றால் நமது நிறுவனத்திற்கு உள்ளே வரக்கூடிய ரொக்கத்தின் அளவானது வெளியே செல்லக்கூடிய ரொக்கத்தின் அளவைவிட அதிகமாக இருப்பது நேர்மறை ரொக்க இருப்பு ஆகும் இல்லையென்றால் நமக்கு வெளியே செல்லக்கூடிய ரொக்கத்தின் அளவானது உள்ளே வரக் கூடிய ரொக்கத்தின் அளவைவிட அதிகமாக இருந்தால் அது எதிர்மறை ரொக்க இருப்பு ஆகும் எனவே அதன்படி ஆகஸ்ட் மாதத்தில் என்ன க்ளோஸிங் கேஸ் பேலன்ஸ் இருக்கின்றதோ அது பேலன்ஸ் சீட்டுக்கு செல்லும் மற்றும் நாம் அந்த தொகையை இறுதி ரொக்க இருப்பாக காட்டுவோம் காலாண்டு க்ளோஸிங் கேஸ் பேலன்ஸ் என்பது பேலன்ஸ் சீட்டின் ஒரு பகுதியாக இருக்கும் எனவே இப்போது நாம் கேஸ் பட்ஜெட்டை தயாரிக்கப்போகிறோம் மற்றும் நாம் மீண்டும் அதே விஷயத்துடன் தொடங்குகிறோம் மீண்டும் விவரங்களை இங்கே எடுத்துக்கொள்வோம் பின்னர் வெவ்வேறு மாதங்களை இங்கு எடுத்துக்கொள்வோம் எனவே இங்கு ஜூன் ஜூலை மற்றும் இது ஆகஸ்ட் என்று எடுத்துக் கொள்கின்றேன் இங்கு மீண்டும் மூன்று மாதங்கள் எடுத்துக் கொள்கின்றோம் இது கேஸ் பட்ஜெட் இதனை நீங்கள் மாதாந்திர கேஸ் பட்ஜெட் என்று அழைக்கலாம் எனவே ஜூன் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் என மூன்று மாதங்களுக்கு நாம் இந்த பட்ஜெட்டை தயார்செய்ய போகின்றோம் இப்பொழுது நமக்கு ரொக்கம் சம்பந்தமான தகவல்கள் என்னென்ன இந்த எடுத்துக்காட்டில் கொடுக்கப்பட்டுள்ளனவோ அந்த தகவல்களை கொண்டு நாம் தொடங்கப் போகிறோம் எடுத்துக்காட்டாக உங்களுக்கு இந்த காலத்துக்கான இறுதி பேலன்ஸ் சீட் என்பது கொடுக்கப்பட்டுள்ளது சில பேலன்ஸ் சீட் நமக்கு வழங்கப்பட்டுள்ளது இந்த பேலன்ஸ் சீட்டை நீங்கள் மேற்பார்வையாளர்களுக்கு சாதகமான தோற்றத்தை ஏற்படுத்த விரும்புகிறீர்கள் எனவே மே 31 2005 15 தேதியின்படி பின்வரும் தரவுகளை சேகரிக்கிறீர்கள் நமக்கு ஒருபுறம் க்ளோஸிங் பேலன்ஸ் சீட் கொடுக்கப்பட்டுள்ளது அதில் எல்லா சொத்துகள் மற்றும் பொறுப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன இன்னொருபுறம் விற்பனை கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இடது பக்கம் கொடுக்கப்பட்ட பேலன்ஸ் சீட்டின் மேல் பகுதியில் அஸ்ஸட்ஸ் உள்ளன மற்றும் நீர்மை தன்மையின் அடிப்படையில் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன இதில் கரண்ட் அஸ்ஸட்ஸ் மேல் பகுதியில் உள்ளன மற்றும் பிக்ஸ்ட் அஸ்ஸட்ஸ் அந்த பேலன்ஸ் சீட்டின் கீழ்ப்புறத்தில் உள்ளன எனவே இவை நீர்மை தன்மையின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ளன இல்லையென்றால் அந்த பேலன்ஸ் சீட்டில் பிக்ஸ்ட் அஸ்ஸட்ஸ் மேல் பகுதியிலும் மற்றும் நீர்மை சொத்துக்கள் அல்லது கரண்ட் அஸ்ஸட்ஸ் கீழ்ப் பகுதியிலும் இருந்திருக்கும் அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் அந்த பேலன்ஸ் சீட் என்பது நிலை தன்மையின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டது ஆகும் எனவே நமக்கு கொடுக்கப்பட்ட பேலன்ஸ் சீட் என்பது நீர்மை தன்மையின் அடிப்படையில் ஆனது ஆகும் மற்றும் நமக்கு ஓப்பனிங் கேஸ் பேலன்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது அது மே மாதத்தின் க்ளோஸிங் கேஸ் பேலன்ஸ் ஆகும் அது 29 ஆயிரம் டாலர்கள் அடுத்ததாக மற்ற சொத்துக்களும் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளன சரக்கு இருப்பு என்பது கொடுக்கப்பட்டுள்ளது அக்கவுண்ட்ஸ் ரிஸீவப்பில் என்பதும் கொடுக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக பர்னிச்சர் அண்ட் பிக்சர்ஸ் என்பவையும் கொடுக்கப்பட்டுள்ளன மற்றும் மொத்த அஸ்ஸட்ஸ் மதிப்பும் கொடுக்கப்பட்டுள்ளன அதேபோல நமக்கு லயபிலிட்டிஸ்உம் கொடுக்கப்பட்டுள்ளன அக்கவுண்ட்ஸ் பேய்ப்பில் உரிமையாளர் முதல் மற்றும் மொத்த லயபிலிட்டிஸ் எனவே இரண்டு பக்கங்களும் சமமாக உள்ளன மொத்த தொகை எவ்வளவு 986000 டாலர்கள் சொத்துக்கள் மற்றும் 986000 டாலர்கள் பொறுப்புக்கள் எனவே இத்தகைய தகவல்கள் நமக்கு கிடைத்துள்ளது அதாவது தொடக்க இருப்புகள் அல்லது நீங்கள் இதனை மே மாதத்தின் க்ளோஸிங் பேலன்ஸ் என்று அழைக்கலாம் அல்லது முந்தைய காலாண்டின் இருதி இருப்பு என்று கூறலாம் அது ஜூன் மாதத்தில் தொடக்க இருப்பாக வந்துள்ளது இந்த ஜூன் மாதம் தற்போதைய காலாண்டின் முதல் மாதம் ஆகும் எனவே அதனை தொடக்க இருப்பாக எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இப்பொழுது அங்கு ரொக்கம் சம்பந்தமாக சில வகையான நிபந்தனைகள் உள்ளன கொடுக்கப்பட்ட முக்கியமான நிபந்தனைகள் என்னவென்றால் குறைந்தபட்ச ரொக்க இருப்பானது ரூபாய் 25 000 டாலர்கள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் குறைந்தபட்ச ரொக்க இருப்பு என்பது என்னவென்றால் இந்த மாதத்தில் நம்மிடமுள்ள கையிருப்பில் இருந்து ஏதாவது செலவு செய்ய வேண்டுமென்றால் நீங்கள் 25 ஆயிரத்திற்கு மேல் உள்ள தொகை என்னவாக இருந்தாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம் இது எதைக் குறிக்கின்றது என்றால் தற்போதைய மாதத்தின் அதாவது மே மாதத்தில் க்ளோஸிங் பேலன்ஸ் 29 ஆயிரம் எனவே அந்த தொகையில் 25 ஆயிரத்தை நாம் எடுக்கக் கூடாது அது அனைத்து நேரங்களிலும் வங்கியில் இருக்க வேண்டும் எனவே ஜூன் மாதத்தில் ஏதாவது செலுத்த வேண்டுமென்றால் அந்த 4 ஆயிரத்தை மட்டுமே பயன்படுத்த முடியும் அந்த 25000 என்பதை நாம் எடுக்கக் கூடாது அது எப்பொழுதும் இருப்பாக இருந்து கொண்டே இருக்கும் ஜூன் மாதத்தில் செலுத்துதல்களை மேற்கொள்வதற்காக நம்மிடம் உள்ள தொகை நான்காயிரம் டாலர்கள் மட்டுமே மற்றும் அடுத்த கேள்வி என்னவென்றால் கொள்முதல் மற்றும் மற்ற இயக்கச் செலவுகளை மேற்கொள்வதற்காக மீதி தொகையை எங்கிருந்து பெறுவது என்பதாகும் அது விற்பனை வசூலில் இருந்து நமக்கு கிடைக்கும் இதற்காகத்தான் நாம் சேல்ஸ் கலெக்சன் ஷெட்யூல் என்ற ஒன்றை தயாரித்தோம் எனவே இந்த காஸ் பட்ஜெட்டின் மேல் பகுதியில் ஓப்பனிங் கேஸ் பேலன்ஸ் எவ்வளவு என்பதை குறிப்பிட வேண்டும் குறைந்தபட்ச ரொக்க இருப்பு எவ்வளவு இருக்க வேண்டும் மற்றும் நம்மிடம் தற்போதைய நடவடிக்கைகளுக்காக எவ்வளவு இருக்கின்றதோ அதை தற்போதைய மாதத்தின் வசூலுடன் கூட்ட வேண்டும் எனவே மொத்தத் தொகையை நீங்கள் கண்டறிய வேண்டும் அந்த அளவு ரொக்கம் நம்மிடம் இருக்கின்றது என்று அர்த்தம் மற்றும் அந்த தொகையிலிருந்து அனைத்து வகையான செலுத்துதல்களையும் மேற்கொள்ள வேண்டும் மற்றும் இறுதியாக இறுதி ரொக்க இருப்பை நீங்கள் கணக்கிட வேண்டும் இப்பொழுது அது நேர்மறையாக இருக்கலாம் அல்லது எதிர்மறையாக இருக்கலாம் எடுத்துக்காட்டாக அங்கு நான்காயிரம் மற்றும் அதனுடன் ஜூன் மாதத்தில் வசூலிக்கப்படும் விற்பனை வசூலை சேர்த்த தொகை இருக்கும் இந்த தொகை ஜூன் மாதத்தில் மேற்கொள்ளக்கூடிய செலுத்துதல்களைக் காட்டிலும் அதிகமாக இருக்கும் என்றால் அது ஜூன் மாதத்தில் கிடைக்கக்கூடியது நேர்மறை ரொக்க இருப்பு ஆகும் மற்றும் ஜூன் மாதத்தின் இறுதி இருப்பாக இருக்கும் அந்த தொகை ஜூலை மாதத்தில் தொடக்க இருப்பாக இருக்கும் அதேபோல நாம் மற்ற மாதங்களுக்கும் ஜூலை மாதத்தில் விற்பனை வசூலில் இருந்து செலுத்துதல்களை கழிப்பதன் மூலம் ஜூலை மாதத்திற்கான இறுதி இருப்பை கண்டறிய முடியும் அதேபோல ஆகஸ்ட் மாதத்தில் எனவே ஒவ்வொரு மாத இறுதியிலும் கேஸ் பட்ஜெட்டை தயாரிப்பதன் மூலம் க்ளோஸிங் பேலன்ஸ் நேர்மறையானதா அல்லது எதிர்மறையானதா என்பதை நம்மால் தெரிந்துகொள்ள முடியும் எடுத்துக்காட்டாக இது நேர்மறை இருப்பாக இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஏனென்றால் ஜூன் மாதத்தின் க்ளோஸிங் பேலன்ஸ் ஜூலை மாதத்தின் ஓப்பனிங் பேலன்ஸ் ஆக வரும் மற்றும் நான் மிகவும் சாதகமான நிலையில் உள்ளோம் ஆனால் எடுத்துக்காட்டாக அது எதிர்மறை இருப்பாக ஜூன் மாதத்தில் வரும்பொழுது அதாவது ஜூன் மாதத்தில் முந்தைய மாதத்தில் இருப்பான நான்காயிரம் ரூபாய் மற்றும் விற்பனை வசூல் ஆகியவற்றுக்கு மேல் நீங்கள் கொள்முதல் செய்கின்ற பொருளுக்கான செலவு மற்ற மாறுபடும் பொருட்களுக்கான செலவு மற்றும் நிலையான செலவுகள் ஆகியவை இருக்கும்பொழுது ஜூன் மாதத்தில் இறுதியில் ரொக்க இருப்பு என்பது எதிர்மறையாக இருக்கும் அவ்வாறு க்ளோஸிங் பேலன்ஸ் என்பது எதிர்மறையாக இருந்தால் நாம் என்ன செய்யப் போகின்றோம் எங்கிருந்து நமக்கான ரொக்கம் வரும் அந்த எதிர்மறை ரொக்க இருப்பு வரும்பொழுது அந்த செலுத்துகைகளுக்கான தொகையையாவது நிறுவனம் பெறவேண்டும் இல்லை என்றால் நிறுவனம் நொடிப்பு நிலையை அடைந்துவிடும் எனவே அந்த எதிர்மறை இருப்புக்கான அதாவது பெறுதல்களுக்கும் செலுத்துதல்களுக்கும் இடையே உள்ள வித்தியாச தொகைக்கு நாம் வங்கியில் இருந்து பணத்தை பெறவேண்டும் நாம் பணத்தை தயார் செய்ய வேண்டும் ஏனென்றால் நீங்கள் இருபத்தைந்தாயிரம் ரூபாயை பயன்படுத்த முடியாது அந்த குறைந்தபட்ச இருப்பு என்பது அனைத்து நேரங்களிலும் வைத்திருக்க வேண்டியது என்பது அவசியமாகும் இது எதைக் குறிக்கிறது என்றால் மிதமிஞ்சிய அல்லது அதிகமான ரொக்கம் போக அனைத்து செலுத்துதல்களுக்கும் தேவையான தொகையை வங்கியில் இருந்து பெற்று செலுத்த வேண்டும் ஜூலை மாதத்தில் நிலுவைத் தொகை எதுவாக இருந்தாலும் ஜூலை மாதத்தில் வசூல் கொடுப்பனவுகளை விட அதிகமாக இருக்கலாம் எனவே நமக்கு நேர்மறையான இருப்பு உள்ளது எனவே நம்மிடம் உள்ள கடனுக்கான செலுத்துதல்களுக்கு அந்த நேர்மறையான இருப்பைப் பயன்படுத்தலாம் ஜூன் மாதத்தில் இங்கு என்ன நிபந்தனை உள்ளது பொதுவாக நிபந்தனை உள்ளது ஏனெனில் இங்கே கரண்ட் அக்கவுண்ட் பாரோயிங் என்பது சார்ட் டேர்ம் லோன் அல்லது ஒர்கிங் கேப்பிடல் லோன் ஆகும் எனவே இந்த கடனை நாம் திருப்பித் தரும்போதெல்லாம் அதை வட்டியுடன் திருப்பித் தரவேண்டும் எனவே முதலில் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் முதலில் ஜூன் மாதத்திற்கான நிகர இறுதி ரொக்க இருப்பை ஜூன் மாதத்திற்கான கேஸ் பட்ஜெட் தயாரிப்பதன் மூலம் நாம் கண்டறிய வேண்டும் எனவே இது எதைக் குறிக்கிறது என்றால் அனைத்து வகையான செலுத்துதல்களையும் மேற்கொள்வதற்காக நீங்கள் அதற்கான தொகையை வங்கியிலிருந்து கடன் பெறுவதன் மூலம் தயார் செய்ய வேண்டும் மற்றும் 25000 ரூபாயில் நாம் வைத்திருக்கும் குறைந்தபட்ச இருப்பு எதுவாக இருந்தாலும் அது ஜூன் மாதத்திற்கான க்ளோஸிங் பேலன்ஸ் தொகையாகும் அது ஜூலை மாதத்திற்கான ஓப்பனிங் பேலன்ஸ் ஆக இருக்கும் ஆனால் இந்த நிகழ்வில் உங்களுடைய ஓப்பனிங் கேஸ் பேலன்ஸ் என்பது பூஜ்யம் ஆகும் எனவே நாம் என்ன நடக்கும் என்று பார்க்கலாம் வெவ்வேறு மாதத்திற்கான பட்ஜெட்டை தயார் செய்வோம் அதன்மூலம் வெவ்வேறு மாதத்தின் ரொக்க நிலைமை எவ்வாறு இருக்கும் என்று பார்க்கலாம் இப்பொழுது இந்த நிகழ்வில் ஜூன் மாதத்திற்கான கேஷ் பட்ஜெட்டுடன் தொடங்குவோம் மற்றும் கேஷ் பட்ஜெட்டை தயாரிக்கும் பொழுது முதலில் ஓப்பனிங் பேலன்ஸ்ஐ எடுத்துக்கொள்வது மற்றும் க்ளோஸிங் கேஸ் பேலன்ஸ்சுடன் முடிப்பதுதான் எப்பொழுதும் சிறந்ததாக இருக்கும் எனவே ஓப்பனிங் பேலன்ஸ் என்பது முந்தைய மாதத்தின் க்ளோஸிங் கேஸ் பாலன்ஸ் ஐ குறிக்கின்றது நமக்கு பேலன்ஸ் ஷீட்டில் கொடுக்கப்பட்ட க்ளோஸிங் கேஸ் பாலன்ஸ் எவ்வளவு அது 29000 எனவே அந்த இருப்புடன் தொடங்குவோம் எனவே இது தொடக்க இருப்பு ஓப்பனிங் கேஸ் பேலன்ஸ் எவ்வளவு இது 29000 டாலர் இதிலிருந்து குறைந்தபட்ச ரொக்க இருப்பு வைத்திருக்க வேண்டியதை கழிக்கவேண்டும் அது எவ்வளவு 25000 டாலர்கள் எனவே இங்கு எதை எழுதப் போகின்றோம் என்றால் செயல்பாடுகளுக்காக உள்ள ரொக்கத்தை அது எவ்வளவு 4000 டாலர்கள் ரொக்கம் மட்டுமே நம்முடைய செயல்பாடுகளுக்காக உள்ளது முந்தைய மாதத்தின் க்ளோஸிங் கேஸ் பேலன்ஸ் இந்த மாதத்தின் தொடக்க கையிருப்பாக இருக்கலாம் இந்த மாதத்தின் செயல்களுக்காக நாம் நான்காயிரம் டாலர்கள் மட்டுமே பயன்படுத்த முடியும் 25000 ரொக்கமாகவே இருக்கும் இப்பொழுது நாம் நம்முடைய வசூல் நிலைமை எவ்வாறு உள்ளது என்பதை பார்க்கப்போகிறோம் இப்பொழுது மீண்டும் சேல்ஸ் கலெக்ஷன் செட்யூல் போகப் போகின்றோம் மற்றும் இங்கு ரொக்க பெறுதல்கள் அல்லது செலுத்துதல்களை எழுதப்போகின்றோம் எனவே இந்த விஷயத்தில் வசூலின் முதல் ஆதாரம் விற்பனையிலிருந்து எவ்வளவு வசூல் வந்துள்ளது நாம் ஏற்கனவே தயாரித்த அட்டவணையிலிருந்து நீங்கள் விற்பனையின் மூலம் வசூலித்தது எவ்வளவு மற்றும் விற்பனையின் மூலம் வசூலித்த தொகை எவ்வளவு என்ன என்பதை அறிவீர்கள் ஜூன் மாதம் அந்த தொகை 376000 டாலர்கள் இது ஒன்று மட்டுமே விற்பனையின் மூலம் கிடைக்கக்கூடிய வசூலாக இருக்க போகின்றது இந்த தகவல் நாம் ஏற்கனவே தயாரித்த விற்பனை அட்டவணையில் நமக்கு உள்ளது அந்த தொகை 376000 டாலர்களாக இருக்க போகின்றது இப்பொழுது வேறு எந்த மூலமும் இல்லை எனவே எவ்வளவு தொகை நாம் செலுத்தவேண்டியவைகளுக்காக உள்ளது அது 376000 டாலர்கள் என்பவை விற்பனையின் மூலம் நமக்கு கிடைத்த வசூல் ஆகும் மற்றும் 4000 என்பது குறைந்தபட்ச ரொக்க இருப்பு போக மீதி உள்ள தொகை ஆகும் அல்லது குறைந்த பட்ச ரொக்க இருப்பு என்பது 25000 டாலர்கள் எனவே 4000 என்பது நம்மிடம் உள்ளது அதாவது நமக்கு மொத்தமாக 380000 டாலர்கள் உள்ளது இந்த மாதம் நாம் 300 பயன்படுத்த முடியும் மற்றும் நம்மிடம் உள்ள 380000 டாலர்கள் அளவுக்கு நம்மால் செலுத்துதல்களை மேற்கொள்ள முடியும் இப்பொழுது அட்டவணைகளிலிருந்து நாம் கண்டறிய வேண்டும் முதல் அட்டவணை நாம் தயாரித்தது மெடீரியால் செட்யூல் அதாவது பர்சேஸ் செட்யூல் இரண்டாவதாக நாம் தயாரித்த அட்டவணை பர்சேஸ் டிஸ்பர்ஸ்மென்ட் செட்யூல் மற்றும் அதர் ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்ஸஸ் பட்ஜெட் எனவே நமக்கு எவ்வளவு வசூல் உள்ளது எவ்வளவு மொத்த செலுத்துதல் நமக்கு உள்ளது மற்றும் நாம் க்ளோஸிங் கேஸ் பேலன்ஸ் என்ன என்பதை கண்டறிந்து விடுவோம் எனவே இங்கே கேஸ் ரெசிப்ட்ஸ்களை எழுதியிருக்கின்றேன இப்பொழுது விற்பனையின் மூலம் கிடைக்கக்கூடிய வசூலான 376000 டாலர்கள் என்பதை பார்த்த பிறகு கொள்முதலுக்கான மற்றும் பிற பேமெண்ட்ஸ்களை பேசப் போகின்றோம் மற்றும் முதலாவது பர்சேஸ் டிஸ்பர்ஸ்மென்ட் எனவே கொள்முதல்களுக்காக எவ்வளவு செலுத்த போகின்றோம் அது முதலாவது செலுத்துதல் நாம் அதை 420000 என்று கணக்கிட்டுள்ளோம் இது எதிர்மறையான இருப்பு ஆகும் இது எதிர்மறையாக உள்ளதால் நான் அதை அடைப்புக்குறிக்குள் எழுதுகின்றேன் இப்பொழுது நம்மிடமுள்ள ரொக்கம் என்பது 380000 டாலர்கள் மற்றும் முதலாவது செலுத்துதலான பொருட்களுக்கான செலுத்துதல் என்பது அதிகமாக தெரிகின்றது எனவே அது எதிர்மறை ரொக்க இருப்பாக உள்ளது அந்த மாத இறுதியில் நம்முடைய ரொக்க இருப்பு என்பது எதிர்மறையாக இருக்கும் இது கொள்முதலுக்கான செலுத்துதல் என்பது 420000 ஆக இருக்கப் போகின்றது என்பதை குறிக்கின்றது அடுத்ததாக சம்பளம் கூலி மற்றும் கழிவு போன்ற மற்ற செலவுகள் எவ்வளவாக இருக்கப் போகின்றன அந்த செலுத்துதல்களை நாம் ஏற்கனவே கணக்கிட்டு விட்டோம் அது 140000 டாலர்களாகும் அடுத்ததாக மற்ற மாறுபடும் செலவுகள் அவை 28000 டாலர்களாக இருக்கின்றன நாம் 28000 செலுத்துதல்களை மேற்கொள்ள வேண்டும் மற்ற அதர் ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்ஸஸ் செட்யூலில் இதை 168000 என்று ஒன்றாக எடுத்துக் கொண்டோம் ஆனால் இங்கு நாம் அதனை தனித்தனியாக காட்ட போகின்றோம் மற்றும் அந்த செலுத்துதல் 28000 டாலர்கள் சம்பளம் கூலி மற்றும் கழிவு ஆகியவற்றுக்காக செலுத்துகின்றோம் மற்றும் மற்ற என்னென்ன செலுத்துதல்கள் நாம் மேற்கொள்ள போகின்றோம் அவை நிலையான செலவுகள் ஆகும் நிலையான செலவுகளுக்கான செலுத்துதல்கள் எவ்வளவு அது நாம் ஒவ்வொரு மாதமும் செலுத்தக்கூடிய 55 ஆயிரம் டாலர்கள் என்பவை நிலையான செலவுகள் ஆகும் மேலும் நாம் வேறு ஏதாவது செலவினங்கள் உள்ளனவா என்பதை பார்க்க வேண்டும் ஆம் நாம் பார்க்கவேண்டிய மற்றொரு செலவினம் என்பது அஸ்ஸட்ஸ் மீதான வாடகை வரி மற்றும் பற்பல செலவுகள் மற்றும் மற்ற உருப்படிகள் அவை 55 ஆயிரம் டாலர்கள் ஒவ்வொரு மாதமும் செலுத்த வேண்டியுள்ளது அதை நாம் ஏற்கனவே எடுத்து விட்டோம் மாறுபடும் மற்றும் நிலையான செலவுகளுக்கு ஒவ்வொரு மாதமும் செலுத்துதல்களை மேற்கொள்ள வேண்டும் என்று அனுமானித்துக் கொள்ள வேண்டும் தேய்மானம் ஒவ்வொரு மாதமும் 2500 இது ரொக்க செலவு அல்ல எனவே அதை நாம் புரோஃபிட் அண்ட் லாஸ் ஆக்கவுண்ட் என்பதற்கு கொண்டு செல்கின்றோம் ஏனெனில் இது ரொக்கம் அல்லாத செலவு ஆகும் எனவே இதை புரோஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்டிற்கு நேரடியாக எடுத்துக் கொள்கின்றோம் எனவே இது கேஸ் பட்ஜெட் என்பதன் ஒரு பகுதியாக வராது இப்பொழுது மேலும் தொடர்கின்றோம் 55 ஆயிரம் டாலர்கள் போன மாதத்தில் வாங்கிய பொறுத்துகைகளுக்காக செலுத்த போகின்றோம் எனவே இது ஒரு வெளி செல்கின்ற தொகையாகும் அங்கு உள்ள இன்னொரு செலவினம் என்னவென்றால் பிக்டர்ஸ் என்பதற்கு மேற்கொள்ளவேண்டிய செலுத்துதல் ஆகும் பிக்டர்ஸ் என்பதற்கு நாம் எவ்வளவு செலுத்த போகின்றோம் அது 55 ஆயிரம் டாலர்கள் இப்பொழுது இறுதியாக அனைத்து உள்வரும் மற்றும் வெளிச்செல்லும் உருப்படிகள் சம்மந்தமான தகவல்களை பெற்று விட்டோம் உள்வரும் உருப்படி என்பது முந்தைய மாதத்தில் இருந்து இந்த மாதத்திற்கு வந்த ரொக்க இருப்பு மற்றும் தற்போதைய மாத விற்பனையின் மூலம் வசூல் செய்த தொகை 376000 டாலர்கள் மற்றும் வெளி செல்லுதல் என்பது பொருட்கள் வாங்கியதன் மூலமும் இயக்கச் செலவுகள் மூலமும் பிக்டர்ஸ் மூலமும் நடைபெற்றுள்ளது இப்பொழுது நாம் நிகர பெறப்பட்ட ரொக்கம் அல்லது நிகர செலுத்தப்பட்ட நோக்கம் என்ன என்பதைப் பற்றி பார்க்கப் போகின்றோம் இந்த மொத்த தொகையை நீங்கள் கணக்கிட்டால் இப்போது நிகர பெறப்பட்ட ரொக்கம் செலுத்தப்பட்ட ரொக்கம் வழங்கப்பட்டால் நிகர இருப்பு எதிர்மறையானது மற்றும் அந்த இருப்பு எவ்வளவு எதிர்மறையானது என்பதை நாம் கண்டுபிடிப்போம் அது 322000 இது எதைக் குறிக்கிறது நம்முடைய பெறுதல்களுடன் ஒப்பிடும்போது செலுத்துதல்களானது 322000 டாலர்கள் அதிகமாக உள்ளது அது இப்பொழுது அங்கே 322000 எதிர்மறையான ரொக்கம் இருக்கின்றது என்பதை குறிக்கின்றது ஆனால் நான் இந்த 322000 ஐ வசூலக 376000 மட்டுமே எடுத்துக்கொள்கிறேன் எல்லா செலவுகளையும் கழிப்பேன் எனவே அனைத்து செலுத்துதல்களும் இதன் 322000 ஆகும் ஆனால் இந்த 322000 எதிர்மறை ரொக்கமாக நம்மிடம் உள்ளது இந்த 4000 ஐ நாம் பயன்படுத்தலாம் எனவே இதன் பொருள் இப்போது அதிகப்படியான பற்றாக்குறை ரொக்கத்தை கணக்கிட வேண்டும் இப்போது அது எவ்வளவு பற்றாக்குறை என்பதை நான் மீண்டும் அதை அடைப்புக்குறிக்குள் எழுதினால் இந்த தொகை 318000 ஆகும் ஏனென்றால் இப்பொழுது நாம் இந்த 4000 டாலரை பயன்படுத்த போகின்றோம் எனவே இறுதியாக நம்மிடம் பற்றாக்குறையான 318000 டாலர்கள் உள்ளது இப்பொழுது இந்த ரொக்கம் எங்கிருந்து வரப்போகின்றது நீங்கள் தொழிலை தொடர்ச்சியாக நடத்த வேண்டுமென்றால் 318000 டாலர்கள் தொகையை ஏற்பாடு செய்ய வேண்டும் மற்றும் அந்த தொகை வங்கியிலிருந்து கடன் பெறுவதன் மூலம் கிடைக்கும் நமக்கு மிகவும் தெளிவாக கொடுக்கப்பட்ட தகவல்கள் என்னவென்றால் குறைந்தபட்ச கையிருப்பாக நாம் இருபத்தைந்தாயிரம் டாலர்களை எல்லா நேரங்களிலும் வைத்திருக்க வேண்டும் அனைத்து பெறுதல்களும் மாதத்தின் தொடக்கத்தில் செய்யப்படுகின்றன மற்றும் அனைத்து மறுசெலுத்துதல்களும் மாதத்தின் இறுதியில் செய்யப்படுகின்றன என்பதை அனுமானித்துக்கொள்ள வேண்டும் இது எதைக் குறிக்கிறது என்றால் எதிர்மறை இருப்புக்கான அதாவது நமது பெறப்பட வேண்டியவைகளுக்கு மேலுள்ள செலுத்துதல்கள் வங்கியில் கடன் பெறுவதன் மூலம் தேவையான ரொக்கத்தை நம்மால் பெற முடியும் இது மாத அடிப்படையில் வார அடிப்படையில் சில சமயங்களில் நாட்களின் அளவுகளில் ஒர்கிங் கேப்பிடல் லோன் பெறுவது என்பது அனைத்து வகையான தொழில்களிலும் இருக்கக்கூடிய சாதாரண அணுகுமுறையாகும் எப்பொழுதெல்லாம் நமக்கு நிதி தேவைப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் ஒர்கிங் கேப்பிடல் அக்கவுண்ட்டிலிருந்து தொகையை பெற்றுக்கொள்ளலாம் மற்றும் எப்பொழுது நம்மிடம் அதிகமான ரொக்கம் இருக்கின்றதோ அப்போது அதற்கான தொகையை செலுத்திவிடலாம் வட்டி என்பது நமது நிறுவனம் அந்த தொகையை பயன்படுத்திய காலத்திற்கு மட்டும் வசூல் செய்யப்படும் எடுத்துக்காட்டாக நமக்கு இன்று பத்தாயிரம் ரூபாய் அல்லது பத்தாயிரம் டாலர் நமக்கு தேவைப்படுகின்றது நாம் வங்கிக்குச் சென்று நமக்கு அனுமதிக்கப்பட்ட தொகையை நமது லோன் அக்கவுண்ட் அல்லது ஒர்கிங் கேப்பிடல் அக்கவுண்ட்டிலிருந்து அந்த பத்தாயிரம் எடுத்துக்கொள்ளலாம் மற்றும் நாளை நம்மிடம் மிதமிஞ்சிய ரொக்கம் இருக்கும்பட்சத்தில் அதாவது பத்தாயிரம் ரூபாய் அல்லது டாலர் இருக்கும்போது அந்த தொகையை செலுத்திவிடலாம் எனவே அந்த 10000 டாலர்களை உடனடியாக வங்கியில் செலுத்தி விடலாம் மற்றும் அந்த 10000 ரூபாய்காண வட்டியானது ஒரு நாளைக்கு மட்டும் கணக்கிடப்படும் வணிகத்தின் நிதி செலவுகளை கட்டுக்குள் வைத்திருப்பதை தடுக்கின்ற எந்த தொகைக்கும் எல்லா காலத்திற்கும் வட்டி கணக்கிடப்படுகின்றன முறையை இது தவிர்க்கிறது இதுவே இந்த கணக்கின் சிறப்பியல்பு ஆகும் உங்களுக்கு தேவையான தொகையை வங்கியிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் மற்றும் உங்களிடம் மிதமிஞ்சிய ரொக்கம் இருக்கும்போது அந்தத் தொகையை திருப்பி செலுத்திவிடலாம் வங்கியானது நீங்கள் பயன்படுத்தும் கால அளவுக்கான நீங்கள் பெற்ற தொகைக்கான வட்டியை மட்டும் உங்களிடமிருந்து வசூலிக்கும் எனவே இப்பொழுது இது மிகமிக தெளிவான ஏற்பாடு ஆகும் இந்த முறையில் அங்கு மிதமிஞ்சி ரொக்கம் இருக்கும்போது தொகையை செலுத்தலாம் அங்கு பற்றாக்குறையான ரொக்கம் இருக்கும்போது வங்கியிலிருந்து பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் இந்த பட்ஜெட் நோக்கத்திற்காக பணம் என்பது மாதத்தின் தொடக்கத்தில் பெறப்படுகின்றது நாம் ஜூன் மாதத்தில் இந்த பட்ஜெட்டை தயாரிப்பது இல்லை ஜூன் மாதத்தின் யதார்த்த நிலையைக் கணக்கில் கொண்டு தயார் செய்கின்றோம் எடுத்துக்காட்டாக இப்பொழுது நாம் மே மாதத்தில் இருக்கின்றோம் ஆனால் அடுத்த மாதமான ஜூன் மாதத்திற்கு பட்ஜெட்டை தயாரிக்கிறோம் அதற்காகத்தான் நாம் அடுத்த மாதத்தில் நம்முடைய ரொக்க நிலைமை எவ்வாறு இருக்கும் என்பதை கண்டறிவதற்காக இந்த பட்ஜெட்டை தயாரிக்கிறோம் மற்றும் இந்த எடுத்துக்காட்டில் ஜூன் மாதத்தில் 3 லட்சத்து 18 ஆயிரம் என்ற தொகை எதிர்மறை ரொக்க இருப்பாக இருக்கின்றது என்பதை கண்டறிந்தோம் எனவே இந்த சூழ்நிலையில் நாம் வங்கியிலிருந்து 3 லட்சத்து 18 ஆயிரம் டாலர்கள் கடனாக பெற வேண்டும் அந்த கடனை மாதத்தின் தொடக்கத்தில் பெறுவோம் எனவே நம்மால் அனைத்து செலுத்துதல்களையும் சரியாக மேற்கொள்ள முடியும் மற்றும் எந்த ஒரு சப்ளையருக்கும் செலுத்த வேண்டிய தொகையை நிறுத்துவதோ அல்லது தடுப்பது இல்லை எனவே நம்மால் முன்கூட்டியே நிதியை ஏற்பாடு செய்ய முடியும் எடுத்துக்காட்டாக நாம் எந்த ஒரு பட்ஜெட்டும் தயாரிக்கவில்லை மற்றும் ஜூன் மாதத்தில் ஒரு நாளில் அடுத்த நாள் நமக்கு 10000 டாலர்கள் தேவைப்படுகின்றது என்று தெரிந்து கொள்கின்றோம் மற்றும் நம்முடைய வங்கி கணக்கு என்பது எதிர்மறையாக உள்ளது நம்முடைய வங்கி கணக்கு வரவு இருப்பை கொண்டிருக்கவில்லை அது பற்று இருப்பை கொண்டுள்ளது இது ஏனென்றால் சில சமயங்களில் நம்முடைய சார்ட் டேர்ம் லோன் அக்கவுண்ட் மற்றும் ஒர்கிங் கேப்பிடல் லோன் அக்கவுண்ட் எதிர்மறையாகவும் இருக்கும் அல்லது நேர்மையாகவும் இருக்கும் மற்றும் அதிகப்படியாக இது எதிர்மறை இருப்பாக இருக்கும் ஏனென்றால் சில சமயங்களில் நம்முடைய எடுப்பு என்பது நம்முடைய கணக்கில் இருக்கும் தொகையைவிட அதிகமாக இருக்கும் மற்றும் நமக்கு ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட ஒர்கிங் கேப்பிடல் எடுப்பைவிட அதிகமான தொகையை வங்கியிலிருந்து எடுக்கும்பொழுது அது எதிர்மறையாக இருக்கும் எனவே நாம் ஒரு பெரிய சிக்கலில் இருப்போம் அந்த நேரத்தில் பணம் செலுத்துவதற்கு நம்மிடம் பணம் இருக்காது வேறு எந்த மூலத்திலிருந்தும் பணம் ஏற்பாடு செய்யப்படவில்லை இதனால் நிறுவனத்திற்கு தொழில்நுட்ப திவால்தன்மை என்னும் சிக்கலை உருவாக்கும் இந்த தொழில்நுட்ப திவால் தன்மையை தவிர்ப்பதற்காக காஸ் பட்ஜெட்டை முன்னதாகவே தயாரித்தோம் இந்த காஸ் பட்ஜெட்டை முன்னதாகவே தயாரித்ததால் ஜூன் மாதத்தின் இறுதியில் நமக்கு எதிர்மறையான ரொக்க இருப்பு இருக்கும் என்று நாம் கணித்து உள்ளோம் எனவேதான் மாதத்தின் தொடக்கத்தில் பணத்தை கடனாக பெறுகின்றோம் எனவே நாம் ஏற்கனவே கடன் வாங்கப் போகிறோம் நாம் ஜூன் மாதத்தில் நுழையப் போகிறோம் நாம் செயல்பாட்டிற்கான 4000 விருப்புடன் தொடங்குகிறோம் அதாவது செயல்பாட்டிற்கான இருப்பு 4000 டாலர்கள் என்று சொல்லலாம் மேலும் வங்கியிலிருந்து 318000 டாலர்கள் கடன் வாங்குவோம் ஜூன் மாத இறுதியில் நிகர இருப்பு என்பது பணம் வசூலுக்கு சமம் வசூல் என்பது உங்கள் செலுத்துதல்களுக்கு சமமாக இருக்கும் உள்ளே வரும் ரொக்கம் என்பது வெளியே செல்லும் ரொக்கத்திற்கு சமம் மற்றும் நிகர இருப்பு என்பது நேர்மறை அல்லது எதிர்மறை அல்ல அது பூஜ்ஜியமாகும் ஆனால் இறுதி இருப்பு என்பது 25000 டாலர்கள் பாதுகாப்புக்காக ஜூன் மாதத்தில் தொடக்கத்தில் இருக்க வேண்டிய தொகை அது ஜூன் மாதத்தின் இறுதியில் இறுதி இருப்பாக வரும் மற்றும் இறுதியாக ஜூலை மாதத்தின் தொடக்க இருப்பாக வரும் ஆனால் உண்மையாக பார்க்கப்போனால் அந்த 25 ஆயிரம் டாலர்கள் எந்த ஒரு பயனும் இல்லை ஏனென்றால் அந்த தொகையை உங்களால் எந்த ஒரு செலுத்துதல்களுக்கும் பயன்படுத்த முடியாது இப்பொழுது இந்த இருபத்தைந்தாயிரம் எப்பொழுது நிறுவனத்தால் பயன்படுத்தப்படும் அவ்வாறு பயன்படுத்தப்பட வில்லை எனில் அந்தப் பணம் எதற்காக எடுத்து வைக்கப்பட்டுள்ளது என்ற கேள்வி எழலாம் எடுத்துக்காட்டாக ஆனால் அவர்களால் முந்தைய மாதத்தில் பெறுதல்களிலிருந்து இந்த மாதத்திற்க்கான செலுத்துதல்களுக்கான தொகையை திரட்ட முடியவில்லை ஜூன் மாதத்தில் நாம் குறைந்த பட்ச இருபான 25000 ஐ எடுத்து வைத்த பிறகு நம்மிடம் 4000 மீதி உள்ளது அனால் நம்முடைய நிகர செலுத்துதல்கள் என்பவை 318000 என்பதை நாம் பார்த்தோம் நான்காயிரம் டாலர்கள் சரி கட்டிய பிறகு கூட நம்மிடம் பற்றாக்குறையாக மூன்று லட்சத்து 18 ஆயிரம் டாலர்கள் உள்ளன எங்கிருந்து இதற்கான தொகை வரும் பொதுவாக நம்மிடம் ஒரு ககிரெடிட் லைன் அல்லது ஒர்கிங் கேப்பிடல் அக்கவுண்ட் இருக்கும் அனைத்து நாடுகளிலும் இந்த வசதி உள்ளது இந்தியாவில் உள்ள வங்கிகளால் கூட அந்த வசதி வழங்கப்படும் நமக்கு தேவையான பணத்தை நாம் கடனாக அதன் மூலம் வாங்கலாம் மேலும் இந்த வசதி குறுகிய கால நிதியை பூர்த்தி செய்வதற்கு நிறுவனங்களால் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது எனவே நாம் நமக்கு தேவையான மூன்று லட்சத்து 18 ஆயிரம் ரூபாயை நமது கணக்கிலிருந்து பெற்றுக் கொள்ளலாம் மற்றும் எப்பொழுது நான் செலுத்துதல்களை மேற்கொள்ள வேண்டுமோ அப்பொழுது காசோலைகளை எழுதலாம் மற்றும் அது வங்கியால் ஏற்றுக்கொள்ளப்படும் ஏனென்றால் நாம் ஏற்கனவே வங்கியிடமிருந்து கடன் வாங்கியுள்ளோம் ஆனால் அந்த மூலதனக் கணக்கிலிருந்து மொத்தமாக கடன் வாங்குவது எதுவாக இருந்தாலும் அது கேஸ் கிரெடிட் லிமிட் அக்கவுண்ட் அல்லது ஒர்கிங் கேப்பிடல் அக்கௌன்ட் ஆகியவையாக இருக்கக்கூடும் ஆனால் எடுத்துக்காட்டாக அந்த வரம்பு முடிந்துவிட்டது இன்னும் கூடுதலான கடன்களை நமக்கு வழங்க வங்கியானது மறுத்துவிட்டது அல்லது மேலும் அதிக கடன்களை வழங்கவோ அல்லது மேலும் குறுகிய கால கடன்களை வழங்கவோ வங்கி மறுத்துவிட்டது எனவே அந்த நேரத்தில் 25000 டாலர்களின் இந்த குறைந்தபட்ச இருப்பு பயன்படுத்தப்படும் அல்லது நிறுவனமானது மறுபடியும் மிகக் கடுமையான சூழ்நிலைக்கு சென்றுவிடும் அந்த சமயத்தில் நாம் மூன்று லட்சத்து 18 ஆயிரம் செலுத்த வேண்டியிருக்கின்றது ஆனால் நம்முடைய கையில் வெறும் 25 ஆயிரம் மட்டுமே உள்ளது எனவே அந்த நேரத்தில் நாம் வேறு ஏதாவது வருமான மூலத்தை நான் பார்க்கவேண்டும் அதாவது 3 லட்சத்து 18 ஆயிரத்தில் 25 ஆயிரம் டாலர்கள் போக மேலும் அங்கு ரொக்கத்திற்காக மிகப்பெரிய பற்றாக்குறை உள்ளது எனவே இந்த சூழ்நிலையில் நாம் வேறு ஏதாவது ரொக்கம் வரும் வழிகளை பார்க்கவேண்டும் எனவே அத்தகைய கடினமான சூழ்நிலைகள் கண்டிப்பாக வரக்கூடாது கண்டிப்பாக எழக்கூடாது எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் எப்பொழுதும் பட்ஜெட் என்பதை தயார் செய்ய வேண்டும் மற்றும் பட்ஜெட் என்பது ஒரு குறிப்பிட்ட கால இறுதியில் என்ன நடக்கப் போகும் என்பதை கண்டறிந்து கொள்ள உதவுகின்றது அது ஒரு வாரம் அல்லது ஒரு மாதம் அல்லது ஒரு வருடம் அல்லது அதற்கு மேலும் இருக்கலாம் எனவே ரொக்கம் என்பதன் அடிப்படையில் நிறுவனமானது வசதியான நிலையில் இருக்கும் மற்றும் எப்போதெல்லாம் பணவரவு உள்ளதோ அப்பொழுது ஏதேனும் வெளிச்செல்லும் இருந்தால் அதற்கான ரொக்கம் நம்மிடம் இருக்கும் மேலும் நாம் எப்போதும் பணம் செலுத்துவதில் வசதியாக இருக்கிறோம் என்பதை இது குறிக்கின்றது எனவே இந்த கேஸ் பட்ஜெட்டில் அடுத்ததாக நாம் என்ன செய்யப் போகின்றோம் என்றால் நாம் இதே அறிக்கையுடன் தொடருவோம் இந்த அறிக்கையில் நான் கீழ் பகுதியில் தொடருவேன் அது மற்றொரு தாளில் இருக்கலாம் இப்போது நிதி எங்கிருந்து வரும் என்பதை இங்கே நாம் காண்பிக்க வேண்டும் எனவே அடுத்த பகுதியில் அதைச் செய்யத் தொடங்குவோம் அது நிதி ஏற்பாடுகள் சம்பந்தமானது இது 318000 என்ற பற்றாக்குறைக்கான தொகை எங்கிருந்து வரும் என்பதை குறிப்பதாகும் எனவே ஜூன் மாதத்திற்கான இதே பட்ஜெட் நாம் தொடங்குவோம் அதில் நிதி ஏற்பாடுகள் என்னென்ன என்பதைப் பற்றி காட்டுவோம் எனவே அந்த 318000 ரூபாய் வங்கியிலிருந்து கடனாக பெறுவோம் ஆனால் அங்கு என்ன நிபந்தனை உள்ளது என்றால் கடன் பெறுவது என்பது ஒவ்வொரு மாதத்திலும் தொடக்கத்தில் செய்யப்படுகின்றது மற்றும் அனைத்து செலுத்தவேண்டிய வகைகளும் ஒவ்வொரு மாத இறுதியில் செலுத்தப்படுகின்றது வட்டி என்பது கடன் தொகையை செலுத்தும்போது மட்டுமே செலுத்தப்படுகின்றது அதனுடைய விகிதம் என்பது ஒரு வருடத்திற்கு 10 கணக்கிட்ட வட்டியை அருகில் உள்ள 10 டாலர்களுக்கு நாம் மாற்றிக் கொள்ளலாம் கடன் செலுத்துதல்களும் ஆயிரத்தின் மடங்கில் செலுத்தப்படும் எடுத்துக்காட்டாக நாம் இப்பொழுது மூன்று லட்சத்து 18 ஆயிரம் டாலர்களை செலுத்தவேண்டும் ஏனென்றால் இது ஆயிரத்தின் மடங்குகளில் இருக்கின்றது ஆனால் எடுத்துக்காட்டாக நாம் 318500 செலுத்த வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் இது எதைக் குறிக்கின்றது என்றால் நாம் 318500 டாலர்கள் செலுத்த வேண்டும் ஆனால் நாம் 318500 டாலர் கடனை வாங்க மாட்டோம் ஆனால் நாம் 3 லட்சத்து 19 ஆயிரம் டாலர்களை கடனாக வாங்க வேண்டும் எனவே அந்த 500 டாலருக்கான வட்டியை அதிகமாக செலுத்த வேண்டும் இல்லை என்றால் செலுத்த வேண்டிய அவசியமில்லை எனவே எப்பொழுதும் ஆயிரம் மடங்குகளில் மட்டுமே கடனை பெறவேண்டும் அதாவது பின்னங்களில் தொகையானது வழங்கப்படமாட்டாது என்பது வங்கியின் நிபந்தனையாகும் மேலும் உங்கள் தேவையை விட அதிகமாக நீங்கள் கடன் வாங்கினால் வங்கியின் அந்த நிபந்தனையை நீங்கள் ஒப்புக் கொள்ள வேண்டும் மேலும் அந்த கடன் வாங்குவதற்கான கூடுதல் வட்டியை நீங்கள் செலுத்த வேண்டும் எனவே இந்த விஷயத்தில் அதிர்ஷ்டவசமாக வங்கியில் இருந்து கடன் வாங்க வேண்டிய தொகை 318000 டாலர்கள் மற்றும் அதன்படியான நிதி ஏற்பாட்டின் கீழ் கடன் பெறுவோம் எனவே இதை இந்த அறிக்கையுடனும் ஜூன் மாதத்துடனும் தொடருவோம் இங்கு பைனான்சிங் அரேஞ்சுமென்ட் என்று தலைப்பை எழுதுவோம் மற்றும் இறுதியாக ஜூன் மாதத்திற்கான இறுதி பண இருப்பு என்ன என்பதைப் பார்ப்போம் ஆகவே ஜூன் மாதத்திற்கான முழுமையான பைனான்சிங் அரேஞ்சுமென்ட் மற்றும் க்ளோஸிங் கேஸ் பேலன்ஸ் கணக்கீடு ஆகியவற்றை அடுத்த வகுப்பில் நாம் கணக்கிடுவோம் மிக்க நன்றி